அடுத்தப்பாடத்திற்கு வரவேற்கிறோம் இதுவரை நாம் வயர் ஆண்டனாவின் பல வகைகள் பற்றியும் அதனைப்பகுப்பாய்வு செய்வது பற்றியும் அறிந்துகொண்டோம் ஆண்டனாவின் கதிர்வீச்சு செயல்திறன் என்பது அதனின் பயன்பாட்டுபரப்பளவு கொண்ட அப்பேசர் மற்றும் ஆண்டனாவின் பயன்பாட்டுபரப்பளவு ஆகியவற்றைப் பொருத்து அமைகின்றது வயர்ஆண்டனா என்பது கணக்கில் கொள்ளஇயலாத மிகசிறிய அகலம் கொண்ட வடிவமும் அதேசமயத்தில் சிலஅளவு மின்னியல் அகலம் கொண்ட அமைப்பும் ஆகும் அதிகக்கெயின் மற்றும் அதிக டைரக்டிவிடி வேண்டுமெனில் இந்த அமைப்பு அதற்கு போதுமானது இல்லை எனவே இந்த வயர்ஆண்டனாவிற்கு பதிலாக நாம் இரு பரிமாணஅமைப்புக்கொண்ட ஆண்டனாவை பயன்படுத்தலாம் இதில் உள்ள அப்பேசர் கதிர்வீச்சை வெளியிடுகிறது இது ஒரு நல்ல அமைப்பாகும் ஜே சி போஸ் Sir J C Bose கல்கத்தா இந்தியா அவர்களால் முதல் அப்பேசர் ஆண்டனாவானது கண்டுபிடிக்கபட்டது அவர் மின்காந்த கோட்பாடுகளை ஒளியியளிலும் பயன்படுத்தஇயலும் என்பதை நிரூபிக்க முயன்றார் அதற்காக ஹார்ன்ஆண்டனாவை ரிசிவராக பயன்படுத்தினார் அது வேறொன்றுமில்லை அப்பேசர் ஆகும் அவர் இதனைப் புனல்வடிவ சேமிப்பான் எனஅழைத்தார் ஆனால் இது உண்மையில் அப்பேசர் ஆண்டனாவாகும் இந்த ஹார்ன்ஆண்டனாவானது இன்றுவரை புகழ்பெற்ற ஒன்றாகும் இதனைப்பற்றி நாம் இப்பொழுது காணலாம் இந்த அப்பேசர் ஆண்டனாவை ஏதாவது ஓர் வேவ்கைடு மூலம் அமைக்கலாம் உதாரணமாகச் செவ்வகவடிவ வட்டவடிவ அல்லது ஏதேனும் ஒரு வேவ்கைடு எடுத்துகொண்டு அதனின் ஒரு முனைப்பகுதியை டிரான்ஸ்மிஷன் லைன் ஆகவும் மற்றொரு முனையைபகுதியை திடீரென்ற திறந்த நிலையில் அமைக்கப்படும்பொழுது இந்தத் திறந்தவெளி முனைப்பகுதியிலிருந்து கதிர்வீச்சு மூலம் சமிக்கைகள் வெளியிடப்படுகிறது எனவே இதனை நாம் திறந்தநிலை வேவ்கைடு ஆண்டனா எனஅழைக்கலாம் இதனில் சிலமாற்றங்களை ஏற்படுத்தி அதன் டைரக்டிவிடியை அதிகரிக்கலாம் அதாவது அவர் ஹார்ன் ஆன்டெனாவின் அப்பேசர் பகுதியை அதிகப்படுத்தினார் மேலும் சிலர் அதன் கடத்தும் சுவர்ப்பகுதியை சிலதுண்டுகளாக்கி அதனை ஸ்லாட்ஆண்டனாவாக மாற்றியமைத்தனர் மேலும் ரெப்லெக்டர் மேற்பரப்பை பயன்படுத்தி டிஷ்ஆண்டனாவாக அமைத்தனர் இந்த டிஷ்ஆண்டனாவில் உள்ள ரெப்லெக்டர் அப்பேசராக செயல்படுகிறது ஆனால் இதன் அருகில் ஏதேனும் ஒரு அப்பேசர் ஆண்டனா அல்லது வயர்ஆண்டனா பயன்படுத்துவதால் அதன் நீளவாக்கில் உள்ள மேற்பரப்பில் கதிர்வீச்சுத் துவங்குகிறது இதுமாதிரியான டிஷ்ஆண்டனா இப்பொழுது உள்ளன இப்பொழுதெல்லாம் பிளானர் வகை ஆண்டனாவான பேட்ச் ஆண்டனா மைக்ரோஸ்ட்ரிப் ஆண்டனாக்கள் பயன்படுத்தப்படுகின்றன இதிலுள்ள அப்பேசர் பகுதியில் டைஎலக்ட்ரிக் வைக்கப்பட்டு அதிலிருந்து கதிர்வீச்சுத் துவங்குகிறது இந்த அனைத்துவகையான உதாரணங்களும் அப்பேசர் ஆண்டனாவின் வகைகள் ஆகும் இந்த அப்பேசர் ஆண்டனாவின பகுப்பாய்வானது வயர்ஆண்டனாவின் பகுப்பாய்வில் இருந்து சிறிது மாறுபட்டுக்காணப்படுகிறது ஏனெனில் வயர் ஆண்டனாவில் உள்ள கடத்து மின்னோட்டம் ஆண்டனாவில் விரவி மின்காந்தஅலையாக மாறி எல்லாஇடங்களிலும் கதிர்வீச்சாகப் பரவுகிறது ஆனால் ஹார்ன்ஆண்டனாவில் கடத்து மின்னோட்டம் பாய்வதில்லை இந்த ஹார்ன்ஆண்டனாவை எடுத்துக்கொள்ளலாம் அதில் முன்பக்கபகுதியானது திறந்தவெளி கொண்டஅமைப்பு ஏனெனில் இங்கு உலோகத்தின் பகுதியானது திடீரென்று இல்லாமல்ஆகிறது இந்தப்பகுதியானது கதிர்வீச்சின் முனைப்பகுதி ஆகும் முன்பக்க பார்வை கொண்டுகாணும்பொழுது இது திறந்தவெளி பகுதியாகும் எனவே இங்குக் கடத்திமின்னோட்டம் ஏதுமில்லை ஆனால் இந்த அப்பேசர் பகுதியில் மின்புலத்தை உணரலாம் இந்தப் புலத்தை உருவாக்க ஏதேனும் ஒரு ஸோர்சை பயன்படுத்தலாம் எனவேதான் நாம் மின்புல விரவலைகொண்டு அப்பேசர் ஆண்டனாவை பகுப்பாய்வு செய்யலாம் தான் அனைத்து பிளானர் ஆண்டனாக்கள் அல்லது அப்பேசர் ஆண்டனாக்களில் அப்பேசர் உள்ளதால் நாம் மின்காந்தபுலம் கொண்டு அதை பகுப்பாய்வு செய்யலாம் நாம் சில வழிமுறைகளைக் கொண்டு அப்பேசரில் உள்ள புலத்தை அறியலாம் இந்தப் புலத்தை அறிந்து கொண்டால் நம்மால் அனைத்து இடங்களிலும் உள்ள புலத்தையும் அறியமுடியும் இந்தப்புலத்தை அப்பேசர் புலம்சார்ந்த பகுப்பாய்வின் மூலம் அறியலாம் இந்த அப்பேசர் நல்ல டைரக்டிவிடிdirectivity நாம் முன்பே கண்டதுபோல் இது இருபரிமாண அளவுகள் நீளம் மற்றும் அகலம்கொண்டது இதன் அளவானது குறைந்தது சில அலைநீள அளவுகள் கொண்டதாக இருக்க வேண்டும் அவ்வாறு இருந்தால்மட்டுமே நம்மால் குறிப்பிடத்தக்க கெயினை பெறஇயலும் அதாவது அளவிடக்கூடிய எலக்ட்ரிக்கல்பரப்பு இருந்தால்மட்டுமே நாம் கெயினை பெறலாம் எனவேதான் குறைந்த அதிர்வெண் கொண்ட அப்பேசர் ஆண்டனாவானது பிரபலம் அடையவில்லை ஏனெனில் நம்மால் அதற்கு நிகரான எலக்ட்ரிக்கல் நீளத்தை அமைக்க இயலாது அதாவது குறைந்த அதிர்வெண்களில் அதன் அலைநீளம் மிக அதிகம் ஆதலால் இதற்கு மிகப்பெரிய அப்பேசர் தேவைப்படும் இதுஇயலாத ஒன்றாகும் ஆதலால்தான் உயர் அதிர்வெண்களில் மட்டுமே இது பயன்படுத்தப்படுகிறது குறிப்பாக மைக்ரோவேவ் அதிர்வெண்களில் இதுபயன்படுகிறது அதாவது இதில் அலைநீளம் சில சென்டிமீட்டர்களைக் கொண்டது ஆகையால் அதன் அப்பேசர் அளவும் குறைவு இந்த அப்பேசர் ஆண்டனாக்கள் மைக்ரோவேவ் அதிர்வெண்களில் பயன்படுகிறது இந்தப் பின்புலம் கொண்டு அப்பேசரிலிருந்து வரும் கதிர்வீச்சின் புலத்தை முன்பே அறிந்த புலம் மூலம் நாம் காணலாம் இதனை இரண்டுமுறைகளில் அறியலாம் அதில் முதலாவது ஃபோரியர் டிரன்ஸ்பார்ம் முறைகொண்டு சமதள அப்பேசரில் கதிர்வீச்சை அறியலாம் இதில் நாம் அனைவருக்கும் தெரிந்த ஃபோரியர் டிரன்ஸ்பார்ம் முறையைதான் பயன்படுத்தப் போகிறோம் ஆனால் இதில் ஒருசிறிய வேறுபாடு என்னவென்றால் இங்குப் பயன்படுத்தும் முறையானது டைம் அதிர்வெண் முறையிலிருந்து மாறுபட்டது அதாவது இங்கே நாம் ஸ்பேசியல் ஃபோரியர் டிரன்ஸ்பார்ம் முறையைப் பயன்படுத்தபோகிறோம் இந்தப்படத்தில் காணும் இப்பகுதி அப்பேசர் பகுதியாகும் இந்த வட்டவடிவ பகுதியானது அப்பேசர் எனஅழைக்கப்படுகிறது அப்பேசர் எந்த வடிவத்திலும் இருக்கலாம் இந்த அப்பேசரை sa எனக்கொள்வோம் இந்த அப்பேசர் பகுதியிலிருந்துவரும் டேன்ஜண்ட் புலம் Ea எனஅழைக்கலாம் இந்த ஒட்டுமொத்த சமதளத்தில் வெட்டப்பட்ட பகுதி அப்பேசர் எனஅழைக்கப்படுகிறது இந்தச் சமதளப்பரப்பு உலோகம் அல்லது டைஎலக்ட்ரிக் கொண்டு உருவாக்கப்பட்டது இந்தபடத்தில் சமதளபரப்பின் ரேபரன்ஸ் பகுதி z0 எனக் கொள்ளப்படுகிறது அப்பேசரின் கதிர்வீச்சு பகுதியானது z திசையில் z மதிப்பு 0விற்கு Z0 மேல் உள்ளது இந்த z 0விற்குக் கீழ் உள்ள Z0 இப்பகுதி சில சோர்ஸ் மூலமாக இயக்கப்படுகிறது அதைப்பற்றி நாம் இப்பொழுது அதிகமாக விவாதிக்கதேவையில்லை அனைத்து சோர்ஸ்களும் மின்புலத்தின் டேஞ்சண்ட் கொண்டு வகைப்படுத்தப்படுகிறது இது ஈகுவலன்ஸ் கோட்பாடு மூலம் பெறப்படுகிறது எனவே நாம் அப்பேசரில் உள்ள புலம் அறிந்துகொண்டால் அதனை வகைப்படுத்துவது போதுமானதாக இருக்கும் இப்பொழுது நமது பணி என்னவென்றால் Z0 வில் உள்ள கதிர்வீச்சை காணுவதேயாகும் இப்பொழுது நாம் ஃபோரியர் டிரன்ஸ்பார்மின் சிலஅடிப்படைகளைக் காணலாம் நீங்கள் ஃபோரியர் டிரன்ஸ்பார்ம் பற்றி முன்பே அறிந்து உள்ளீர்கள் ஆனால் இங்கே நாம் ஸ்பேசியல் பங்ஷன் பற்றிக்காணலாம் இங்கே இது ஸ்பேசியல் முறை கொண்டு ஆராயப்படுகிறது இது டைம் மற்றும் ஸ்பேஸ் பங்ஷனில் செயல்படுவதில்லை இப்பொழுது நாம் w என்ற பங்ஷன் எடுத்துக்கொள்வோம் இந்தப் பங்ஷன் ஆனது x ஆல் செயல்படுகிறது இதனின் ஃபோரியர் டிரன்ஸ்பார்ம் பங்க்ஷன் W எனவும் அதன் ஸ்பேசியல் அதிர்வெண் kx எனவும் கொள்ளலாம் இப்பொழுது நாம் இதனைக்கீழ்கண்டவாறு எழுதலாம் W ∞∞ w ejkxxdx இது ஸ்பேசியல் ஃபோரியர் டிரான்ஸ்பார்ம் அமைப்பாகும் இங்கே e அடுக்கில் உள்ள குறியீடானது செல்லத்தக்க ஒன்றாகும் பொதுவாக ஃபோரியர் டிரான்ஸ்பார்மில் நாம் குறியீட்டை பயன்படுத்துவோம் ஆனால் இங்கே நாம் குறியீட்டை பயன்படுத்துகிறோம் நாம் எந்தக் குறியீடு வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் இங்கு குறீயீடானது சிலகாரணங்களுக்காகப் பயன்படுத்தப்பட்டுள்ளது அதனைப்பற்றி நாம் பின்னர்க் காணலாம் நாம் இப்பொழுது இன்வெர்ஸ் ஃபோரியர் டிரான்ஸ்பார்மை பின்வருமாறு எழுதலாம் w12 ∞∞ W e jkxx dkx இங்கு ஸ்பேசியல் டிரான்ஸ்பார்மில் உள்ள kx மற்றும் x ஆனது ஃபோரியர் டிரான்ஸ்பார்மில் உள்ள t மற்றும் விற்குச் சமமானது அதாவது kxt x ஆனால் நினைவில்கொள்க t ஆனது x ற்கு சமமானது அல்ல இந்த t யானது kx க்கும் வானது x க்கும் ஒப்பிடப்படுகிறது இது ஒருபரிமாண ஃபோரியர் டிரான்ஸ்பார்ம் ஆகும் ஆனால் இந்த அப்பேசர் இருபரிமாணம் கொண்டதால் நாம் இருபரிமாண ஃபோரியர் டிரான்ஸ்பார்மில் எழுதவேண்டும் எனவே இருபரிமாண ஃபோரியர் டிரான்ஸ்பார்ம் என்பது என்ன ஃபங்ஷன் uxyயானது xy யைகொண்டது எனவே நாம் ஃபோரியர் டிரான்ஸ்பார்ம் மற்றும் இன்வர்ஸ் ஃபோரியர் டிரான்ஸ்பார்ம் ஆகியவற்றைப் பின்வருமாறு எழுதலாம் Ukxky ∞∞ ∞∞ uxy ejkxxjkyydxdy uxy142 ∞∞ ∞∞ Ukxky e jkxx jkyy dkxdky இந்தப்பின்புலம் கொண்டு நாம் இப்பொழுது துவங்கலாம் எந்த ஒரு ஆண்டனாவின் கதிர்வீச்சு புலமானது வேவ் சமன்பாடுகளைப் பூர்த்திச் செய்ய வேண்டும் வேவ் சமன்பாடு என்பது என்ன அதை நாம் கீழ்க்கண்டவாறு எழுதலாம்

இது அடிப்படை சமன்பாடு ஆகும் மேலும் ▼▼Eயின் ஐடென்டிட்டி ஐ பின்வருமாறு எழுதலாம்

இது வெக்டர் ஐடென்டிட்டி ஆகும் இங்கு ▼2E என்பது லேப்லாசியன்ஆகும் இப்பொழுது நாம் கதிர்வீச்சு உணரப்படும் பகுதியான z0 வை எடுத்துக்கொள்வோம் இங்குக் கடத்திமின்னோட்டமானது இல்லாததால் அதன் J மின் அடர்த்தி 0 ஆகும் அதேபோன்று மின்துகள் அடர்த்தி இல்லாததால் ▼ E யானது 0 ஆகும் அதாவது மேற்கண்ட சமன்பாட்டை நாம் பின்வருமாறு எழுதலாம் ▼2Ek02 E 0 2 இந்த இரண்டு சமன்பாடுகளும் மிக முக்கியமான ஒன்றாகும் எனவே இதனை நாம் சமன்பாடு 1 மற்றும் சமன்பாடு 2 எனக் கொள்வோம் இந்தசமன்பாடுகளை நாம் தீர்க்க வேண்டும் இப்பொழுது இதற்காக நாம் ஃபோரியர் டிரான்ஸ்பார்மை பயன்படுத்தலாம் Ft என்பது டைம் ஃபோரியர் டிரான்ஸ்பார்ம் ஆப்பரேட்டர்time Fourier transform operator இங்கு s என்பது டைம் பங்க்ஷன் ஆகும் டெரிவேட்டிவ் s யின் ஃபோரியர் டிரான்ஸ்பார்ம் என்பது j Ft s ஆகும் அதாவது இது j ஃபோரியர் டிரான்ஸ்பார்ம் s ஆகும் இந்த s சமிக்கையானது கால வரையறைக்கு உட்பட்டது அதாவது s∞0 ஆகும் இங்கு கால வரையறைக்கு உட்பட்ட சமிக்கைகளானது மட்டுமே செல்லுபடியாகும் இப்பொழுது நாம் ஸ்பேசியல் பகுதி என்னவென்பதை காணலாம் ஃபோரியர் டிரான்ஸ்பார்மை கீழ்க்கண்டவாறு எழுதலாம் அதாவது Fx duxydx இங்கு duxydxஎன்பது பார்சியல் டேரிவேட்டிவ் ஆகும் இது இருபரிமாண xy யில் உள்ளது எனவே இதனை நாம் jkxFxu என எழுதலாம் இது எனக்கொள்கிறோம் ஏனெனில் இது ஸிபேசியல் முறையில் உள்ளது இதேபோல் நாம் Fx d2uxydx2ஐ jxkx 2 Fx u என எழுதலாம் நாம் எதற்காக இவ்வாறு எழுதுகிறோம் என்றால் சமன்பாடு 1 மற்றும் சமன்பாடு 2 றிக்காகவே Fx duxydx jkxFxu Fx d2uxydx2 jxkx 2 Fx u ▼2Eயில் ▼2 உள்ளது இதே போன்று▼2 x2 மற்றும்▼2 y2 என எழுதலாம் இதைப் பயன்படுத்திச்சமன்பாடு 1 மற்றும் சமன்பாடு 2ற்கு ஃப்போரியர் டிரான்ஸ்ஃபார்ம் எழுதலாம் எனவே நாம் முதல் சமன்பாட்டை பின்வருமாறு எழுதலாம் Ə2Əx2Ə2Əy2Ə2Əz2k02Exyz0 இதனை நாம் கார்ட்டீசியன் கொண்டு எழுதியுள்ளோம் இதேபோன்று இரண்டாவது சமன்பாட்டை ƏƏxExxyzƏƏyEyxyzƏƏzEzxyz0 என எழுதலாம் இப்பொழுது நாம் மேற்கண்ட சமன்பாடுகளுக்கு ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் எடுக்கபோகிறோம் சமன்பாடு Ə2Əx2Ə2Əy2Ə2Əz2k02Exyz0ற்க்கான ஃப்போரியர் டிரான்ஸ்ஃபார்ம் என்பது Ə2Əz2k02 kx2ky2Ekxkykz0 ஆகும் இரண்டாவது சமன்பாடு ƏƏxExxyzƏƏyEyxyzƏƏzEzxyz0ற்க்கான ஃப்போரியர் டிரான்ஸ்ஃபார்ம் என்பது kxExkx ky zkyEykx ky zjƏƏzEzkx ky z0 ஆகும் இங்கு Exஎன்பது என்ன அதாவது Exkx ky zFTExyz xy ஆகும் இங்கே நாம் வேண்டுமென்றே ஒரு தவறை செய்துள்ளோம் பொதுவாக இங்கே w ஃப்போரியர் டிரான்ஸ்ஃபார்ம் எடுக்கும்போது அதாவது W ஆனது wலிருந்து முற்றிலும் மாறுபட்டது ஆதலால் தான் நாம் இதனை இருவேறுமுறையான சிறிய எழுத்து w மற்றும் பெரிய எழுத்து W கொண்டு குறியிடுகிறோம் இங்கே Ekx ky zமற்றும் Exyz என்பது இரண்டும் ஒரே மாதிரியான குறியீடு கொண்டது ஆனால் இவற்றில் உள்ள ஆர்குமெண்ட்ஸ் ஆனது மாற்றப்பட்டுள்ளது எனவே தான் இவைகள் இரண்டும் ஒரே பங்க்சன் அல்ல நாம் வேறுமாதிரியான குறியீடுகளைப் பயன்படுத்தினால் அது சிக்கலான அமைப்பாகத் தெரியும் எனவேதான் நாம் ஒரே மாதிரியாகப் பயன்படுத்துகிறோம் இங்கே நாம் நினைவில்வைத்துக் கொள்ள வேண்டியது kx ky உள்ளதால் Ekx ky zஆனது ஃப்போரியர் டிரான்ஸ்ஃபார்மில் உள்ளது என Ekx ky zமற்றும் Exyz ஒரே மாதிரியானது இல்லை இது சுலபமாக எழுதுவதற்கேயாகும் மேலே உள்ள சமன்பாடுகளை எளிமையாக எழுத kz2k02 kx2ky2 என எடுத்துக்கொள்ளலாம் நாம் இப்பொழுது kz2ஐ Ə2Əz2k02 kx2ky2Ekxkykz0 என்ற சமன்பாட்டில் பயன்படுத்த அதனை கீழ்க்கண்டவாறு எழுதலாம் அதாவது Ə2Ekx ky zƏz2kz2E kx ky z0 இப்பொழுது இந்தச் சமண்பாடானது வேவ் சமன்பாட்டை ஒத்திருக்கிறது எனவே இதனின் தீர்வானது ejkzz ஆகும் நினைவில்கொள்க இது ஃப்போரியர் டிரான்ஸ்ஃபார்மின் தீர்வாகும் நாம் இங்கே அலையை வெளிப்புற பகுதியில் பரவுகின்ற அலையாகக் கருதுவதால் ஃப்போரியர் டிரான்ஸ்ஃபார்ம் தீர்வில் குறியீடு எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை நாம் e jkzzஐ மட்டும் எடுத்துக்கொள்கிறோம் எனவே Eயின் பொதுவான தீர்வு என்பது என்ன அதாவது E kx ky zfkx kye jkzz என்பது அதன் தீர்வாகும் இதில் fkx ky என்பது மாறிலி இதனை மற்றொரு சமன்பாட்டில் இட kxExkx ky zkyEykx ky zjƏƏzEzkx ky z0 என்ற இந்தச் சமன்பாட்டைப் பின்வருமாறு எழுதலாம் அதாவது kxfxkyfykzfz0 இங்கு fx என்பது என்ன fx fy fz ஆனது fkx kyஇன்பகுதியாகும் சிலநேரங்களில் நாம் புரிந்துகொள்வதற்காக k f 0 என எழுதலாம் இந்தச் சமன்பாடு நமக்கு எதைத் தெரிவிக்க முற்படுகிறது இந்தச் சமன்பாட்டிலிருந்து நாம் fx fy fz மதிப்பை அறியமுற்படுகிறோம் இவைகள் ஒன்றுக்கு ஒன்றுக்கு தொடர்புகொண்டவை அல்ல எனதெரிகிறது ஆனால் ஏதேனும் இரண்டு ஒன்றுக்கொன்று தொடர்பு கொண்டவையாகும் நாம் ஏதேனும் இரண்டை கண்டறிந்தால் மற்றொன்றை எளிதாக அறியமுடியும் எனவே இது தீர்வாகும் அதாவது இந்தச் சமன்பாட்டினை கதிர்வீச்சுப் புலத்தில் உள்ள கட்டுபாடுகள் மூலம் பெறுகிறோம் அதாவது இங்கு டைவர்ஜன்ஸ் கண்டிப்பாக ஜீரோ ஆகும் எனவே இங்கு டைவர்ஜன்ஸ் மறைவாதல் அதன் நிபந்தனையைப் பயன்படுத்த இந்த மூன்று கூறுகளும் தன்னிச்சையானது அல்ல எனஅறியலாம் அதில் ஏதேனும் இரண்டு மட்டுமே தன்னிச்சையானது இப்பொழுது நாம் இந்த E kx ky zfkx kye jkzz என்ற சமன்பாட்டிற்கு இன்வெர்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுக்கபோகிறோம் அதை நாம் பின்வருமாறு எழுதலாம் Exyz142 ∞∞ ∞∞ fkxky e jkxe jkxx jkyy dkxdky இது தான் தீர்வாகும் இதனை நாம் மேலும் எளிமைபடுத்தலாம் Exyz142 ∞∞ ∞∞ fkxky e jk rdkxdky இதில் k r kxxkyykzz ஆகும் இதில் k r kxxkyykzz நமக்குத் தெரிவிப்பது என்னவெனில் எந்தப் புள்ளியிலும் புலம் என்ன எனக் காண இயலும் என்பதே இதில் உள்ள e jk r ஆனது x மற்றும் yயின் மதிப்பிற்குத் தீர்வு பெற உதவுகிறது இந்தfkxky e jk r ஆனது சமதள அலையாகும் மேலும் 142 ∞∞ ∞∞ fkxky e jk rdkxdky ஆனது பல்வேறு kxky மதிப்பிற்கான ஒருமித்த அலையாகும் இவை அனைத்தும் அலைக்கற்றையாகும் இதில் kxky ஆனது ஸ்பேசியல் அதிர்வென்னாகும் அதாவது Z0 பகுதியில் உள்ள கதிர்வீச்சானது சமதள அலைக்கற்றையாகும் இந்தச் சமதள அலையானது வெக்டர் k யின் திசையில் வெக்டார் வீச்சு f மதிப்புடன் பரவுகிறது நாம் இங்கே kzkx மற்றும் ky யின்பல்வேறு மதிப்புகள் கொண்டு ஆராயலாம் kzன் வரையறை kz2k02 kx2ky2 லிருந்து காணாலம் இங்கு பரப்புதல் வெக்டரின் மதிப்பளவானது k0 ஆகும் அதாவது kk0 ஆகும் இப்பொழுது நமக்கு இதிலிருந்து இரண்டு சாத்தியக்கூறுகள் உள்ளன அவை kx2ky2 0 அல்லது kx2ky20 நாம் kx2ky2 0 எனக்கொண்டால் kz ஆனது இமாஜினரி ஆகும் இமாஜினரி என்பது என்னவென்றால் சமதள அலையானது தேய்வடைகிறது எனவேதான்இது எவனேசெண்ட் அலையாகும் இது அருகாமை பகுதியில் கதிவீச்சை வெளியிட துணைபுரிகிறது அதாவது எவனேசெண்ட் மோட் அருகாமை கதிர்வீச்சை வெளியிடுகிறது Kz ரியல் என்றாக இருக்கும்பொழுது அது கதிர்வீச்சை வெளியிட உதவுகிறது இந்தச் சமதள அலைகள் மட்டுமே வெளிப்புற பாதையில் கதிர்வீச்சை பரப்புகிறது இதுவரை நாம் f தீர்வை பற்றிஅறியவில்லை எனவே அதைப் பற்றி நாம் அடுத்து வரும் பாடங்களில் காணலாம் நன்றி